குறிப்பாக நாம் இன்புட் டிவைஸ் ஆகிய கெபாசிட்டிவ் டச் சென்சார் பற்றி பேசுவோம் மற்றும் இன்புட் டிவைஸ் ஆகிய ஸ்மோக் சென்சார் மற்றும் பலவகையான ரிலேக்கள் பற்றி பேசுவோம் முதலில் பிஸிகல் டச்சைக் கண்டறியக்கூடிய கெபாசிட்டிவ் டச் சென்சார் பற்றி பேசலாம் தொடு செயலாக்கப்பட்ட பல சாதனங்களை நாம் அனைவரும் அறிவோம் நமது மொபைல்கள் தொடு உணர்வைப் கண்டறியக்கூடியவை திரையில் நகர்ந்து செல்ல நாம் விரல்களைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் திரையைத் தொட்டு இன்புட்கொடுக்க இன்னும் பல இன்புட் சாதனங்கள் உள்ளன தனி கீபோர்ட் இல்லை இது ஒரு தொழில்நுட்பம் இதுபோன்ற கெபாசிட்டிவ் டச் சென்சார் கொண்டு நாம் தொடு உணர்வை உணரலாம் இப்போது இந்த கெபாசிட்டிவ் டச் சென்சிங் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் இது அடிப்படையில் கெபாசிட்டிவ் கப்ளிங் அடிப்படையிலான தொழில்நுட்பமாகும் கெபாசிட்டன்ஸ் என்றால் என்ன இணையான தகடுகள் போன்ற இரண்டு பொருட்கள் ஒன்றாகக் கொண்டுவரப்படும்போது ஒரு கெபாசிட்டன்ஸ் இருக்கும் உங்கள் விரலை ஒரு பொருளுக்கு அருகில் கொண்டு வரும்போது உங்கள் விரல் மற்றும் அந்த பொருள் ஒருவித கெபாசிட்டன்ஸை உருவாக்கும் ஏனெனில் உங்கள் விரலில் சிறிது ஈரப்பதம் இருக்கும் உங்கள் உடலும் கண்டக்டராக செயல்படும் எனவே உங்கள் விரலை அருகில் கொண்டு வந்தால் அது ஒரு கெபாசிட்டன்ஸின் மதிப்பையும் பாதிக்கும் இந்த கெபாசிட்டிவ் சென்சிங் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட டச் சென்சார் ஒரு சுவிட்சைப் போன்றது நீங்கள் தொடும் போதெல்லாம் சில சுவிட்ச் மூடப்படும் நீங்கள் தொடுதலை அகற்றும்போது சுவிட்ச் திறந்திருக்கும் எனவே சாதாரண புஷ் பட்டன் சுவிட்சுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டச் வகை சுவிட்சையும் பயன்படுத்தலாம் இந்த வகையான டச் சென்சார்கள் கெபாசிட்டிவ் அல்லது ரெசிஸ்ட்டிவ் என இரு வகைப்படும் நிச்சயமாக கெபாசிட்டிவ் டச் சென்சார்கள் மிகவும் பிளெக்ஸிபிள் ஆனவை மற்றும் செயல்திறனைப் பொறுத்தவரை சிறந்தவை டிராக் பேட்கள் போன்ற டச் சென்சார்களைப் பயன்படுத்தும் பல அப்ளிகேஷன்கள் உள்ளன என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் பல மடிக்கணினிகளில் தனி மௌஸ் இல்லை ஒரு தட்டையான மேற்பரப்பு உள்ளது கர்சரை திரையில் நகர்த்த அங்கு உங்கள் விரலை நகர்த்த வேண்டும் அது டிராக்பேட் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பாரலெல் பிளேட் கெபாசிட்டர் எப்படி இருக்கும் என்பதை இந்த டயக்ராம் காட்டுகிறது ஒரு பிளேட் உள்ளது அதன் பரப்பளவு A இரண்டு பாரலெல் பிளேட்கள் உள்ளன இவைகளின் இடையே செபரேஷன் d எனப்படும் இந்த பிளேட்களின் இடையே டைஎலக்ட்ரிக் எனப்படும் ஒரு பொருள் உள்ளது இதில் ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் உள்ளது கெபாசிட்டன்ஸின் மதிப்பு இந்த ஈக்குவேசன் ஆல் வழங்கப்படுகிறது இப்போது e 0 என்பது பெர்மிட்டிவிட்டி ஆப் ப்ரீஸ்பேஸ் என வரையறுக்கப்படுகிறது மேலும் e r என்பது இரண்டு பிளேட்களுக்கு இடையில் உள்ள பொருளின் பெர்மிட்டிவிட்டி ஆகும் இப்போது நீங்கள் அதன் அருகே ஒரு விரலைக் கொண்டு வரும்போது உங்கள் விரல் வழியாக ஒரு கப்ளிங் இருக்கும் நீங்கள் உங்கள் விரலை வைத்தால் இந்த இரண்டு பிளேட்களும் ஒரு கெபாசிட்டன்ஸ் விளைவு வழியாக ஒரு கப்ளிங்கைப் பெறும் அடிப்படையில் ஒரு டச் சென்சார் இந்த வழியில் செயல்படுகிறது எனவே ஒரு பொருள் தொடும்போது அல்லது உங்கள் விரலை மிக நெருக்கமாக கொண்டு வரும்போது கெபாசிட்டன்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் கெபாசிட்டன்ஸின் மாற்றத்தைக் கண்டறிய உங்களிடம் பொருத்தமான சர்க்யூட் இருந்தால் நீங்கள் டச்சைக் கண்டறியலாம் எக்ஸ்பெரிமெண்ட்களின் ஒரு பகுதியாக நாம் பயன்படுத்தும் ஒரு வகையான சாதனம் இதுபோல் தெரிகிறது சர்க்குலர் பேட்டர்ன்கள் இருப்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் இது உங்கள் சென்சார் பேட் இந்த சர்க்குலர் பேட்டர்ன்கள் மேல் உங்கள் விரலை வைத்தால் கெபாசிட்டரின் மதிப்பு மாறுகிறது இந்த போர்டில் சில எலக்ட்ரிக் சர்க்யூட்கள் உள்ளன இங்கே ஒரு சிறிய ஐ சி இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதன் உள்ளே அனைத்து சென்சிங் மற்றும் கண்டிஷனிங் சர்க்யூட்களையும் கொண்டுள்ளது எனவே இன்டர்பேஸிங் மிகவும் எளிமையானது மூன்று பின்களும் உள்ளன ஒன்று உங்கள் 5 வோல்ட் பவர் சப்ளை மற்றொன்று கிரவுண்ட் மற்றும் மூன்றாவது அனலாக் சிக்னல் அவுட்புட் ஆகும் இது உங்கள் தொடுதலைப் பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் ஆகும் இதுபோன்ற ஒரு சென்சாரை உங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் போர்டுடன் இணைக்கும்போது அது மிகவும் எளிதானது சிக்னல் அவுட்புட்டை போர்ட் பின்களில் ஒன்றோடு இணைக்கிறீர்கள் இப்போது இந்த போர்ட் பின் ஒரு அனலாக் அவுட்புட் பின் அல்ல இது ஒரு டிஜிட்டல் அவுட்புட் பின் நீங்கள் அதைத் தொட்டீர்களா அல்லது தொடவில்லையா என்று அது கூறுகிறது இதை 0 அல்லது 1 என்று கூறலாம் அடுத்து ஸ்மோக் சென்சார் பற்றி பேசலாம் நீங்கள் ஒரு சென்சார் பயன்படுத்த வேண்டிய பல அப்பிளிகேஷன்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக உங்கள் வீட்டில் சிலிண்டரில் எல்பிஜி வாயு கசிவு இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய ஒரு சென்சார் நிறுவ வேண்டும் என வைத்துகொள்வோம் சென்சார் எல்பிஜி வாயு புகைகளுக்கு ரெஸ்பான்ட் செய்யக்கூடிய வகையில் ஒருவித சென்சார் இருக்க வேண்டும் இங்கே நீங்கள் வலது பக்கத்தில் ஒரு சென்சார் பார்க்கிறீர்கள் எங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த வகையான சென்சார் உங்களுக்கு காண்பிப்போம் அந்த வாயுவை நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சிறிய மெஷ் வகையான மாஸ்க் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் வாயுவை உணரும் சூழலில் இதை வைக்கலாம் இதை உங்கள் சுவாசத்தை சரிபார்க்கவும் பயன்படுத்தலாம் நீங்கள் அதன் மேல் சுவாசிக்கும்ப்போது வெளியே வரும் உங்கள் சுவாசத்தில் ஆல்கஹால் வேப்பர் இருக்கிறதா இல்லையா என்பதை இது சரிபார்க்கலாம் நாம் பயன்படுத்தும் இந்த சென்சாரின் பெயர் MQ135 என்பது ஆகும் இதில் நிறைய விஷயங்கள் உள்ளன இது அளவு மிகச் சிறியதாக இருந்தாலும் உள்ளே உள்ள பொருளை வெப்பமாக்கும் மிகச் சிறிய மின்சார ஹீட்டர் உள்ளது மேலும் சில அலுமினிய ஆக்சைடு மைக்ரோ குழாய்கள் அதன் உள்ளே மிக மெல்லிய குழாய்கள் உள்ளன நடுவில் ஒரு ஹீட்டர் காயில் உள்ளது எனவே இந்த கிரேடட் சர்பேசில் நுழையும் புகையை அது சூடாக்கும்போது அந்தக் குழாய்களுடன் வினைபுரியும் டின் டை ஆக்சைட் மெல்லிய லேயர் உள்ளது இது மைக்ரோ குழாய்களுக்குள் வைக்கப்பட்டு முக்கிய சென்சாராக செயல்படுகிறது இந்த டின் டை ஆக்சைடு பொருளின் பிராப்பர்டி அதன்மேல் படும் வாயுவைப் பொருத்து மாறுபடும் இந்த வகையான சென்சார் அம்மோனியா சல்பைட் பென்சீன் ஆல்கஹால் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் வாயுக்களுக்கும் ரெஸ்பாண்ட் செய்யும் ஆனால் வாயுவின் வகையைப் பொறுத்து அவுட் புட் வோல்டேஜில் எவ்வளவு மாற்றம் இருக்கும் என்பது வேறுபடும் இது வாயுவிலிருந்து வாயுவுக்கு மாறுபடும் இந்த சென்சார்கள் பலவிதமான வாயுக்களுக்கு சென்சிங் செய்யக்கூடியவை அவற்றை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் பயன்படுத்தலாம் இது ஒரு அனலாக் வோல்டேஜ் சிக்னலை நேரடியாக அவுட் புட்டாக உருவாக்க முடியும் மேலும் இது இன்டர்பேஸிங்கிற்கு மிகவும் எளிதானது நான் இந்த சாதனத்தைக் காண்பிப்பது போல அதில் நான்கு பின்களும் உள்ளன ஒன்று பவர் சப்ளை 5 வோல்ட் கிரவுண்ட் பின்னர் இது அனலாக் அவுட் இங்கே நீங்கள் அனுப்பும் வாயுவைப் பொறுத்து தொடர்ச்சியான வோல்டேஜைப் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் மற்றொரு டிஜிட்டல் அவுட் சிக்னலையும் வைத்திருக்கலாம் இது ஒரு வாயு இருக்கிறதா அல்லது வாயு இல்லையா என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்டு லெவல் உள்ளது அதைப் பொறுத்து நீங்கள் 0 அல்லது 1 ஐப் பெறலாம் உங்களுக்கு டிஜிட்டல் அவுட் தேவையில்லை என்றால் நீங்கள் அனலாக் அவுட் மட்டுமே வேண்டும் என நினைத்தால் நீங்கள் இந்த மூன்று பின்களை மட்டுமே இணைக்க முடியும் அனலாக் அவுட்டை நீங்கள் அனலாக் இன்புட் பின்களிலும் 5 வோல்ட் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்க முடியும் இந்த சர்க்யூட்க்குள் தேவையான அனைத்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்களும் உள்ளன எனவே நீங்கள் அதை இன்டர்பேஸிங் செய்யும்போது யூஸருக்கு இது மிகவும் எளிதானது அதுவே பெரிய நன்மை இப்போது ஆக்சுவேட்டர்களுக்கு வருவோம் நாம் டேட்டாவைப் படிக்கக்கூடிய வெவ்வேறு வகையான சென்சார்களைப் பற்றி மட்டுமே பேசினோம் ஆனால் இப்போது சில டிவைஸ்களையும் கட்டுப்படுத்த விரும்புகிறோம் நாம் ஒரு ஹீட்டரை இயக்க அல்லது அணைக்க விரும்பலாம் நாம் ஏசி இயந்திரத்தை அல்லது நீங்கள் நினைக்கும் எதையும் இயக்க அல்லது அணைக்க விரும்புகிறோம் இந்த டிவைஸ்களில் பெரும்பாலானவை உயர் சக்தி சாதனங்கள் வோல்டேஜின் அடிப்படையில் அவற்றை உங்கள் மைக்ரோகண்ட்ரோலரிலிருந்து நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது எனவே உங்களுக்கு அதிக சக்தி வாய்ந்த மின்சார அல்லது சர்க்யூட் லைன்களை மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் தேவை இவை ரிலேக்கள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த வகையான பயன்பாடுகளுக்கு உங்களுக்கு ரிலேக்கள் தேவை ரிலேக்கள் மெக்கானிக்கல் மற்றும் சாலிட் ஸ்டேட் என இரண்டு வகைப்படும் முதலில் மெக்கானிக்கல் ரிலே பற்றி பேசலாம் சில நேரங்களில் இவை எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலேக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் எலக்ட்ரிக் சிக்னலை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் டிவைஸைக் கட்டுப்படுத்துகிறீர்கள் இடதுபுறத்தில் இந்த வகையான எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலேக்களின் சில படங்களை நீங்கள் காண்கிறீர்கள் அங்கு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் பொருள் மூலம் உள்ளே இருப்பதைக் காணலாம் ஆனால் இவற்றில் சில வலதுபுறத்தில் உள்ளதைப் போல சீல் வைக்கப்பட்ட உறையிலும் கிடைக்கின்றன நீங்கள் உள்ளே பார்க்க முடியாது இது நம் சோதனையில் நாம் பயன்படுத்தும் ரிலே ஆகும் இப்போது நீங்கள் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கிறீர்கள் உள்ளே ஒரு சிறிய எலக்ட்ரோமேக்னட் உள்ளது மற்றும் ஒரு சுவிட்ச் உள்ளது இந்த சுவிட்ச் ஒரு நகரக்கூடிய டெர்மினல் ஸ்பிரிங் லோடெட் சுவிட்சு ஆகும் எலக்ட்ரோமேக்னட் செயல்படுத்தப்படும் போது அது ஒரு மேக்னட்டாக மாறும் சுவிட்ச் ஈர்க்கப்பட்டு சர்க்யூட் மூடப்படும் மற்றும் நீங்கள் கரண்ட்டைத் திரும்பப் பெற்றால் சர்க்யூட் மீண்டும் திறக்கும் இப்போது இந்த சர்க்யூட் மூடப்பட்டு திறக்கும் உயர் சக்தி சர்க்யூட் இது அதிக சுமைகளை இயக்க பயன்படுகிறது ஆனால் மறுபுறம் சுவிட்சை இழுத்து விடுவிக்க இந்த எலக்ட்ரோமேக்னட்டின் வழியாக நீங்கள் அனுப்பும் கரண்ட் இது மிகக் குறைந்த சக்தி கொண்ட சர்க்யூட் ஆகும் இது 5 வோல்ட் பவர் சப்ளையில் செயல்படலாம் அதிக சக்தி சர்க்யூட்டைக் கட்டுப்படுத்த நீங்கள் மிகக் குறைந்த சக்தி சிக்னலைப் பயன்படுத்துகிறீர்கள் இந்த இரண்டு சர்க்யூட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன அவை நேரடியாக இணைக்கப்படவில்லை அவற்றுக்கு இடையில் பிசிக்கல் கனெக்சன் இல்லை இதை கட்டுப்படுத்த நீங்கள் ஒரு பாயின்ட்டை கிரவுண்ட் உடன் இணைக்கிறீர்கள் 5 வோல்ட் இங்கே நீங்கள் அதை ஆன் மற்றும் ஆப் செய்ய ஒரு சிக்னலைப் பயன்படுத்துகிறீர்கள் இரண்டு வகையான ரிலேக்கள் உள்ளன ஒன்று கிரவுண்ட் ட்ரிவன் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் அதை 0 செய்தால் அது ஆன் ஆகி இருக்கும் மற்றொரு வகை உள்ளது அது வோல்டேஜ் ட்ரிவன் எனப்படுகிறது நீங்கள் அதை 1 செய்யும் போது அது ஆன் ஆகி இருக்கும் அவுட்புட் பக்கத்தில் மூன்று டெர்மினல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இவை நார்மலி ஓப்பன் நார்மலி குளோஸ்டு மற்றும் காமன் டெர்மினல் என்று அழைக்கப்படுகின்றன NO என்றால் நார்மலி ஓப்பன் டெர்மினல் மற்றும் காமன் டெர்மினல் இந்த சுவிட்ச் திறந்திருக்கும் போது பொதுவாக ஓப்பன் டெர்மினல் ஆக திறந்திருக்கும் எனவே சுவிட்ச் திறக்கப்படும் போது அது திறந்திருக்கும் சுவிட்ச் மூடப்படும் போது அது மூடப்படும் ஆனால் NC என்பது தலைகீழ் NC க்கும் காமன் டெர்மினலுக்கும் இடையில் ஒரு டிவைஸை நீங்கள் இணைத்தால் சுவிட்ச் திறந்திருக்கும் போது இந்த சர்க்யூட் பொதுவாக மூடப்படும் ஆனால் நீங்கள் சுவிட்சை செயல்படுத்தும்போது இந்த சர்க்யூட் திறந்திருக்கும் இந்த வகையான மாட்யூல் உடன் நான் மிகவும் எளிமையான இன்டர்பேஸிங் காட்டியுள்ளேன் ஒருபுறம் உங்கள் ஆர்டுயினோ போர்டு Vcc கிரவுண்ட் மற்றும் டிஜிட்டல் போர்ட் பின் ஆகியவற்றின் மூலம் நீங்கள் ரிலேவைக் கட்டுப்படுத்துகிறீர்கள் மறுபுறம் நான் நார்மலி ஓப்பன் கனெக்சனைப் பயன்படுத்துகிறேன் இதை நான் ஒரு சர்க்யூட் உடன் இணைக்கிறேன் உதாரணத்திற்கு AC மெயின் உடன் பல்பை இணைப்போம் நான் அதைச் செயல்படுத்தும்போது ரிலே ஆன் ஆகும் போது விளக்கு ஒளிரும் அது ஆப் ஆகியிருந்தால் விளக்கு அணையும் இன்டர்பேஸிங் மிகவும் எளிதானது இந்த வகையான இன்டர்பேஸிங் எக்ஸ்பெரிமெண்ட்களை பின்னர் பார்ப்போம் இப்போது ஒரு ரிலேயின் மற்றொரு வகை உள்ளது இது எலக்ட்ரோ மேக்னட் சுவிட்சுகளை இயந்திரத்தனமாக இழுத்து விடுவிப்பதை அடிப்படையாகக் கொண்டது அல்ல இவை சாலிட் ஸ்டேட் ரிலேக்கள் என்று அழைக்கப்படுகின்றன சாலிட் ஸ்டேட் என்றால் எல்லாம் செமி கண்டக்டர் டிவைஸைப் பயன்படுத்தி ஒரு சிப்புக்குள் உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்சிங் சாதனம் என்று நீங்கள் கூறலாம் இதில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே போன்ற எந்த இயந்திர நகரும் பாகங்களும் இல்லை இங்கே ஸ்விட்சிங் செய்வதற்கு உங்களுக்குத் தேவையான சாதனங்கள் உயர் சக்தி செமி கண்டக்டர் சாதனங்கள் ஆன தைரிஸ்டர்கள் அல்லது பவர் டிரான்சிஸ்டர்கள் ஆகும் அவை அதிக வோல்டேஜில் மிக அதிக கரண்ட்களை ஸ்விட்சிங் செய்வதற்கு பயன்படும் எடுத்துக்காட்டாக நூற்றுக்கணக்கான ஆம்பியர் கரண்ட்களை மாற்றலாம் உள்ளே சில எலக்ட்ரானிக் சர்க்யூட்கள் இருக்கும் அவை 0 அல்லது 1 என்னும் கன்ட்ரோல் இன்புட்டிற்கு ஏற்ப பொருத்தமான பதிலளிக்கும் மேலும் இந்த தைரிஸ்டர் அல்லது பவர் டிரான்சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் அது ஆன் அல்லது ஆப் செய்யப்பட்டிருந்தாலும் அவை கட்டுப்படுத்தும் டிவைஸை ஆன் அல்லது ஆப் செய்யும் சாலிட் ஸ்டேட் ரிலே இவ்வாறு செயல்படுகிறது சாலிட் ஸ்டேட் ரிலேக்களின் படங்கள் இவை நீங்கள் நடுவில் உள்ளதை காண்கிறீர்கள் இது 24 முதல் 380 வோல்ட் AC வரை வேலை செய்கிறது என்று கூறலாம் அவை மிகச் சிறியவை ஏனெனில்சாலிட் ஸ்டேட் டிவைஸ்களால் செய்யப்பட்ட செமி கண்டக்டர் என்பதால் இவை அளவு மிகச் சிறியவை நீங்கள் பார்க்கக்கூடிய இடதுபுறம் உள்ள டிவைஸ் மொத்தம் 4 சென்டிமீட்டர் அளவு கொண்டதாகும் இதன் மூலம் எல் டி மற்றும் எல் ஆர் போன்ற பல்வேறு வகையான அவுட்புட் சாதனங்கள் பல்வேறு வகையான சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் பற்றிய பாடத்தின் முடிவுக்கு வருகிறோம் இப்போது ஹேண்ட்ஸ் ஆன் மற்றும் டெமான்ஸ்ட்ரேஷன் அமர்வுகளின் போது பயன்பாட்டில் உள்ள இந்த சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்குக் காண்பிப்போம் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது அவற்றை எவ்வாறு இன்டர்பேஸிங் செய்வது மைக்ரோகண்ட்ரோலரில் ஒரு ப்ரோக்ராமை எவ்வாறு எழுதி நாம் விரும்பும் சாதனங்களை கட்டுப்படுத்தலாம் என்பது நமது அடுத்தடுத்த பாடங்களில் விவாதிக்கப்பட வேண்டும்